மீண்டும் மின்னியற்றி திறன் வரம்புகளுக்கு வருவோம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் ஏனெனில் நீங்கள் கணக்கை தீர்க்கும் போது இது ICs அளவு விலை பண்பின் காரணமாக நாம் நேரான தொடர் ஒன்றை எடுத்துள்ளோம் இது IC1இது உங்களது குறைந்தபட்ச வரம்பு கீழ் வரம்பு இது Pg1max ஆக இருந்தால் இந்த ஒன்று உண்மையில் Pg1min நான் இதை இங்கே எழுதவில்லை ஆனால் இது Pg1min என்று புரிந்துகொள்ளகூடியது ஆகும் இதேபோல இது வேறொரு IC ஆக இருந்தால் இது Pg2max ஆக இருந்தால் பின்னர் இது உங்களது Pg2min ஆகும் மற்றும் இது IC3 ஆக இருந்தால் பொதுவான மூன்றுக்காக அதாவது அந்த கூடுதல்முறை விலை மூன்றுக்காக இங்கே இது மேல் வரம்பாக இருந்தால் இது Pg3max ஆகும் பின்னர் இங்கே இது கீழ் வரம்பாக இருக்கும் இது Pg3max ஆக இருக்கும் இப்பொழுது உண்மையில் மின்னியற்றிகள் அனைத்தும் அந்த சமமான λ அடிப்படையில் செயல்பட வேண்டும் ஒருவேளை இங்கே சில மதிப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இது கூடுதல்முறை விலை λ ஆகும் ஒருவேளை λ 1 போன்று சில மதிப்புகள் இங்கே இந்த விஷயத்தில் அனைத்து மின்னியற்றிகளும் சமமான λ அடிப்படையில் செயல்படும் இப்பொழுது இது Pgi இந்த பக்கம் இது ith பிரிவுக்காக மின் உருவாக்கத்தின் Pgi ஆகும் இப்பொழுது கேள்வி என்னவென்றால் ஒருவேளை உங்களது சுமை அதிகரித்தால் அந்த மின்னியற்றி திறனும் அதிகரிக்கும் அதாவது இந்த λ தொடர் சமமான λ வில் செயல்படும் நீங்கள் இதை மேல்நோக்கி நகர்த்துங்கள் 2 வின் சில மதிப்புக்கு பிறகு இது இங்கே வரும்போது அது மின்னியற்றி 3 இல் மேல் வரம்பை தொடும் அது உங்களது Pg3max ஆகும் எனவே இது அந்த வரம்பை தொட்டவுடனேயே அந்த நேரத்தில் நீங்கள் உருவாக்கத்தை Pg3Pg3max என்று அமைக்க வேண்டும் இதற்குமேல் அதிகரிப்பு இருக்காது உங்களால் அதை செய்ய முடியாது இதுவே அதிகபட்ச எல்லை ஆகும் மீண்டும் நீங்கள் மேல்நோக்கி நகர்த்தினால் ஒருவேளை எடுத்துக்காட்டாக சுமை மேலும் அதிகரித்தால் ஒருவேளை இது 3ஆக இருந்தால் மற்றும் அந்த சமயத்தில் இந்த இரண்டு உற்பத்தி செய்யும் பிரிவுகள் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய மின்னியற்றிகள் மாறும் ஆனால் இந்த ஒன்று இந்த மதிப்பில் நிலையாக வைக்கப்பட்டிருக்கும் ஏனெனில் இது அதிகரிக்காது இப்பொழுது அந்த சமயத்தில் இந்த இரண்டு பிரிவுகளும் சமமான λ அடிப்படையில் செயல்படும் எடுத்துக்காட்டாக 3 சமமான λ அடிப்படையில் இருக்கும் மீண்டும் சுமை அதிகரித்தால் மீண்டும் இந்த தொடர் இறுதியாக நீங்கள் மேல்நோக்கி நகர்கிறீர்கள் இது Pg2max இங்கே வரும் எனவே அந்த சமயத்தில் இது 4 ஆக இருக்கும் எனவே இந்த புள்ளியில் Pg2 யை Pg2max அமைக்க வேண்டும் சுமை மேலும் அதிகரித்தால் பின்னர் இந்த பிரிவு மட்டுமே அதன் அதிகபட்ச மதிப்பை அடையும் வரை இதை எடுத்துக்கொள்ளும் நீங்கள் இதை புரிந்துகொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அதாவது இவைகள் கீழ் வரம்பு ஆகும் அவை சமமான அடிப்படையில் செயல்படும் இப்பொழுது சுமை அதிகரித்தால் மின்னியற்றி அதிகரிக்க வேண்டும் எனவே மேல்நோக்கி நகர்கிறது எனவே இது முதலாவது அதாவது பிரிவு மூன்றின் அதிகபட்ச வரம்பை தொடும்போது அதற்கப்பால் சுமை மேலும் அதிகமானால் பின்னர் என்ன நிகழும் அந்த சமயத்தில் இந்த இரண்டு பிரிவுகளும் சமமான λ அடிப்படையில் செயல்படுகின்றன ஆனால் இந்த ஒரு மதிப்பு Pg3என்பது Pg3max இல் வைக்கப்பட வேண்டும் பின்னர் இன்னும் சுமை அதிகரித்துக்கொண்டே உள்ளது பின்னர் 4இல் இங்கே தொடும் அது Pg2max ஆகும் அங்கேயும் கூட நீங்கள் Pg2Pg2max என்பதை சொல்ல வேண்டும் அதன்பின்னர் சுமை மேலும் அதிகரித்தால் இந்த ஒரு பிரிவு மட்டுமே அதன் Pg1Pg1max மதிப்பை தொடும்வரை சுமையை பார்த்துக்கொள்ள வேண்டும் அதாவது பொதுவாக மொத்த இழப்பு புறக்கணிக்கப்பட்டால் பின்னர் இது எடுத்துக்கொள்ள முடிந்த அதிகபட்ச சுமை Pg1maxPg2maxPg3max இது மொத்த அதிகபட்ச உருவாக்கம் ஆகும் இது மொத்த சுமைக்கு இணையாக உள்ளது அதற்கு மேல் இல்லை இழப்பு புறக்கணிக்கப்பட்டதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே இந்த பகுதி உங்களுக்கு புரிந்துகொள்ளத்தக்கதாக உள்ளது எனவே அதனால்தான் இது உங்களது படம் 5 ஆகும் நான் என்னவெல்லாம் சொன்னேனோ இந்த அணைத்து விஷயங்களும் உண்மையில் இங்கே விள்ளக்கப்பட்டவை எனவே நான் இதை திரும்ப சொல்லப்போவதில்லை எனவே நான் என்னவெல்லாம் சொன்னேனோ அவற்றை நீங்கள் புரிந்துகொண்டிருப்பீர்கள் எனவே உங்களிடம் இந்த பொருள் இருந்தால் உங்களால் மீண்டும் ஒருமுறை வாசிக்க முடியும் ஆனால் நான் இங்கே எழுதிய விஷயம் இதுவே ஆகும் ஆனால் நான் எல்லாவற்றையும் விவரித்துவிட்டேன் அடுத்ததாக நாம் வேறொரு எடுத்துக்காட்டை எடுப்போம் எடுத்துக்காட்டு 2 புரிந்துகொள்ள முயற்சியுங்கள் ஒருவேளை இரண்டு உருவாக்கும் பிரிவுகளைக்கொண்ட ஒரு மின் நிலையத்திற்காக கூடுதல்முறை எரிபொருள் விலை MW மணிநேரத்துக்கு ரூபாய்கள் என dC1dPg10 18 Pg141 மற்றும் dC2dPg20 36Pg232 என்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு பிரிவுகளுக்காக மின்னியற்றி வரம்புகள் 32 MW≤Pg1≤180 MW மற்றும் 22 MW≤Pg2≤130 M என கொடுக்கப்பட்டுள்ளன அதாவது குறைந்தபட்ச சுமை 32 2254 MW ஆகும் நீங்கள் அந்த Pg1Pg2 மொத்த குறைந்தபட்ச உருவாக்கம் 3222 வை எடுத்தால் இரண்டும் ஒன்றாக செயல்பட்டால் அதை நாம் பின்னர் பார்ப்போம் மற்றும் இது அதிகபட்சம் 180 மற்றும் 130 ஆகும் அதிகபட்சம் 180 130 என்றால் 310 MWஆகும் அதாவது இந்த மின்னியற்றியாழ் 310 MW சுமையை அளிக்க முடியும் மற்றும் குறைந்தபட்ச பக்கமாகிய இந்த ஒன்று இது எவ்வாறு செயல்பட முடியும் என்பதை நாம் பார்ப்போம் இப்பொழுது நீங்கள் 54 MW முதல் 310 MW வரையிலான சுமை வேறுபாட்டிற்காக Pg1 Pg2 மற்றும் வின் மதிப்புகளை நிர்ணயிக்க வேண்டும் இரண்டு உற்பத்தி செய்யும் பிரிவுகளும் அனைத்து நேரங்களிலும் செயல்படுகின்றன என்று அனுமானியுங்கள் எனவே நீங்கள் 54 முதல் 310 MW வரை 322254 MW என வேறுபடும் வெவ்வேறு சுமைகாக Pg1 Pg2 மற்றும் வின் மதிப்புகளை நிர்ணயிக்க வேண்டும் குறைந்தபட்ச சுமை எடுக்கப்பட்டுள்ளது நான் 54 MW என்னும் தகவலை கொடுத்துள்ளேன் இப்பொழுது இதை எவ்வாறு செய்வது Pg1min32 MW இது கொடுக்கப்பட்டுள்ளது Pg1max180 MW எனவே 1dC1dPg10 18 Pg141 இது 1 2 உண்மையில் கொடுக்கப்பட்டுள்ளது இது 1 இது 2 ஆகும் இந்த இரண்டு தகவல்களும் கொடுக்கப்பட்டுள்ளன ஆகையால் இந்த 1dC1dPg10 Pg1 Pg1min32 MW இல் அதாவது 1 1min0 18 Pg1min41 ஆகும் மற்றும் Pg1min32 MW இங்கே பதிலீடு செய்தால் 1 1min46 76 RsMWhr என்பதை நாம் பெறுகிறோம் இது பிரிவு ஒன்றிற்கு ஆகும் பின்னர் இப்பொழுது அதிகபட்ச மதிப்பு இப்பொழுது Pg1 Pg1max180 MW ஆக இருக்கும்போது ஆகையால் 1 1max0 18 Pg1max41ஆகும் எனவே Pg1max180 MW வை இங்கே பதிலீடு செய்யுங்கள் 1 1max73 40 RsMWhr என்பதை நீங்கள் பெறுவீர்கள் அதாவது 1min46 76 RsMWhr மற்றும் 1max73 40 RsMWhr இவற்றிற்குள் இந்த வேறுபடும் இதேப்போல பிரிவு 2 க்காக Pg2min22 MW மற்றும் Pg2max130 MW ஆகும் ஆகையால் 2dC2dPg20 36 Pg232 ஆகும் இப்பொழுது முதலில் நீங்கள் 1 1min0 36 Pg2min32 இதை வைத்தால் இங்கே 22 ஐ நீங்கள் பதிலீடு செய்தால் நீங்கள் 2 2min0 92 RsMWhr ஐ பெறுவீர்கள் இது 2minஆகும் இதேபோல இந்த வெளிப்பாட்டில் நீங்கள் Pg2Pg2max130 MW ஐ இங்கே செலுத்துங்கள் எனவே நீங்கள் அவ்வாறு செய்தால் பின்னர் 22max0 36 Pg2max320 8 RsMWhr ஆகும் எனவே கீழ் புள்ளியில் அதாவது பாருங்கள் இப்பொழுது IC1 IC2இரண்டு வளைவுகளை நாம் வரைந்துள்ளோம் இது IC1 க்காக மற்றும் இது IC2 க்காக ஆகும் IC2 உண்மையில் இது Pg2min22 MW ஆகும் இங்கே நான் எழுதியுள்ளேன் மற்றும் இங்கே இது 39 92 கிட்டத்தட்ட 40 ஆகும் எனவே இது இங்கிருந்து தொடங்குகிறது மற்றும் அதன் அதிகபட்ச மதிப்பு IC2max மதிப்பு இது 130 MWஆகும் மற்றும் இதன் அதிகபட்ச மதிப்பு இங்கே IC2 ஆகும் இது 78 8 கிட்டத்தட்ட 80 க்கு அருகில் உள்ளது மதிப்பு இந்த பக்கத்தில் ஆகும் இதேபோல Pg1min32 MW க்காக இது 30 க்கு அருகில் உள்ளது அது 32 MW ஆகும் மற்றும் இதன் குறைந்தபட்ச மதிப்பு 46 எனவே இது இங்கிருந்து தொடங்குகிறது மற்றும் இதன் அதிகபட்சம் Pg1max 180 MW ஆகும் இது இதுவரை செல்கிறது மற்றும் அதன் வரைபடத்தின்படி இது 73 4 இந்த மதிப்பு இந்த புள்ளி ஆகும் இது 73 4 ஆகும் இந்த வழியில் IC1 IC2 குறிக்கப்பட்டன இது Pg1min காட்டப்பட்டுள்ளது Pg2min கூட காட்டப்பட்டுள்ளது Pg1max இங்கே உள்ளது Pg2max இங்கே உள்ளது மற்றும் மதிப்பின் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச மதிப்புகள் கணக்கிடப்பட்டுள்ளது அதன்படி இந்த இரண்டு IC வளைவுகள் இது நேரான கொடு ஆகும் உண்மையில் இது வரையப்பட்டுள்ளது எனவே இந்த பக்கம் மொத்த வெளியீடு ஆகும் இந்த பக்கம் வெளியீட்டு திறன் MW மற்றும் இது ஆகும் மற்றும் இது கூடுதல்முறை விலை வளைவுகள் ஆகும் எனவே இது Pg2Pg2min22 MW என்று நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த தொடர்புடைய மதிப்பு 39 92 என்று நாம் பெற்றோம் Pg2Pg2max130 MW ஆகும் பெற்ற அந்த மதிப்பு λ78 8 ஆகும் எனவே அதன்படி இது நேரான வரி இணைதல் ஆகும் எனவே தானாகவே உங்களால் இந்த இரண்டு புள்ளிகளையும் இணைக்க முடியும் எனவே இங்கே Pg222 MW ஆக இருக்கும் போது λ39 இது 130 ஆக இருக்கும்போது இது λ78 8 ஆகும் இது வேறொரு புள்ளி ஆகும் எனவே உங்களால் இதேபோல IC1 க்காகவும் செய்ய முடியும் Pg132 ஆக இருக்கும்போது λ46 76 ஆக உள்ளது மற்றும் இது 180 ஆக இருக்கும்போது λ73 4 ஆகும் எனவே இந்த இரண்டையும் நீங்கள் இணைக்கும்போது இந்த வரிகளை பெறுகிறீர்கள் எனவே இவைகளே IC1 மற்றும் IC2 வின் பண்புகள் ஆகும் இது முதல் விஷயம் ஆகும் எனவே நீங்கள் இதை செய்ய வேண்டும் நீங்கள் இதை செய்த உடன் இப்பொழுது நாம் இதை எவ்வாறு செய்வோம் என்பதை பாருங்கள் ஆகையால் Pg1 32 MW வில் நிலையாக உள்ளது மற்றும் Pg222 MW வில் நிலையாக உள்ளது மொத்த சுமை 322254 MW ஆகும் சுமை வேறுபாடும் இது 54 310 MW என்று கொடுக்கப்பட்டுள்ளது இப்பொழுது 1min46 76 மற்றும் 2min39 92 என்பதைப் பாருங்கள் அதாவது 2min1min ஆகும் ஆகையால் நிலையத்தின் சுமை 54 MW க்கும் அப்பால் அதிகரிப்பதால் சுமை கூடுதல் மின்னியற்றி இரண்டினால் எடுத்துக்கொள்ளப்படும் இரண்டு பிரிவுகளும் λ46 76 ஐ கொண்டிருப்பதால் இந்த ஒன்று IC2 ஆகும் மற்றும் இது IC1ஆகும் மற்றும் குறைவான மதிப்பு 39 92 ஆகும் நீங்கள் மதிப்பை மேல்நோக்கி அதிகரித்தால் அந்த விஷயத்தில் என்ன நிகழும் என்றால் இது 46 76 வரை வருகிறது அதாவது நிலையத்தின் சுமை 54 MW க்கும் அப்பால் அதிகரிப்பதால் அதன் மொத்தம் 54 MW ஆகும் சுமை கூடுதல் மின்னியற்றி இரண்டினால் எடுத்துக்கொள்ளப்படும் அதாவது இரண்டும் λ 46 76 க்கு இணையாக இருக்கும்வரை இந்த ஒன்று மின்னியற்றி இரண்டினால் எடுத்துக்கொள்ளப்படும் எனவே இது இங்கே வரும் எனவே இந்த வழியில் IC239 எனவே அந்த சமயத்தில் நீங்கள் வை அதிகரித்தால் இது இங்கு வரும் வரை இரண்டும் சமமான அதாவது 46 76 ஐ கொண்டிருக்கும்வரை அந்த சுமை கூடுதல் மின்னியற்றி இரண்டினால் எடுத்துக்கொள்ளப்படும் 76 ஆகும் அதாவது 0 எனவே λ46 76 Pg241 MW ஆக இருக்கும்போது அதாவது λ146 76யில் PL324173 MW அதாவது 39 76காக λ0 36 Pg232 ஆகும் அதன்காரணமாக இது இங்கே வரும்வரை இந்த 2 இந்த நீங்கள் அதிகரித்தால் இதுவரை இது வராது அதாவது இந்த Pg2 அதாவது மின்னியற்றி இரண்டு 46 7 க்கு வரும்வரை இந்த சுமையை இது எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் இது சமமான வின் அடிப்படையில் உள்ளது எனவே இதை நீங்கள் மேலே நகர்த்தினால் 46 76 க்கு வரும்வரை இந்த IC2 மட்டுமே திறனை உற்பத்தி செய்ய வேண்டும் ஏனெனில் அந்த சமயத்தில் இந்த ஒன்று 32 MWஇல் நிலையாக உள்ளது எனவே இந்த விஷயத்தில் என்ன நிகழும் அதாவது 39 36 Pg232 அதாவது அந்த Pg2 Pg1min என்பது மொத்த சுமை ஆகும் Pg2PL 32 அதாவது Pg1min32 ஆகும் எனவே Pg2PL 32 ஆகையால் இந்த Pg2 வை நீங்கள் இங்கே பதிலீடு செய்யுங்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் 0 36PL20 48 என்பதைப் பெறுவீர்கள் இது சமன்பாடு 3 ஆகும் எனவே இந்த சமன்பாடு 3 54≤PL≤73 க்கு செல்லுபடி ஆகிறது அதாவது இந்த சுமை இருக்கும்போது இது செல்லுபடி ஆகிறது இது குறைந்தபட்ச சுமை ஆகும் மற்றும் இது 73 க்கு குறைவாக அல்லது இணையாக உள்ளது ஏனெனில் மொத்த சுமை 73 ஆகும் எனவே நாம் என்ன செய்கிறோம் என்றால் Pg2 Pg1min என்பது மொத்த சுமை PL க்காக ஆகும் அதாவது Pg2PL 32 இந்த Pg2 வை இங்கே பதிலீடு செய்யுங்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் 46 76 என்பதைப் பெறுவீர்கள் எனவே நான் வரம்பைக்குறித்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எடுத்துக்காட்டாக கீழ் வரம்பிலிருந்து வரம்பு தொடங்கும்போதெல்லாம் இது IC1 ஆகும் இது IC2 ஆகும் இந்த புள்ளிக்கு இது வரும்வரையில் இந்த IC2 IC1 ஆக இருக்க வேண்டும் அவை சமமான க்கு வரும்வரை IC2 சுமையின் அதிகரிப்பை கவனித்துக்கொள்ள வேண்டும் எனவே 46 76 வரை ஏனெனில் இங்கே IC1 க்காக குறைந்தபட்சம் 32 MW இல் இது நிலைத்திருக்கிறது எனவே அதனால்தான் இது இந்த சுமைக்காக உள்ளது அடுத்ததாக 73 க்கு அப்பால் சுமை அதிகரிக்கும்போது பின்னர் என்ன நிகழும் சிறிது இருங்கள் இப்பொழுது ஆகையால் Pg132 MW இல் நிலையாக உள்ளது மற்றும் Pg2 நிலையாக உள்ளது ஒரு நிமிடம் பொறுங்கள் அடுத்தது சுமை பகிர்வு ஆகும் அதாவது நீங்கள் சமமான அடிப்படையில் எடுத்துச்செல்ல வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம் எனவே மின்னியற்றி ஒன்று 180 MW என்னும் அதன் அதிகபட்சத்தை அடைகிறது Pg1 Pg1max என்பது 180 MW ஆக இருக்கலாம் அந்த சமயத்தில் 1max73 4 ஆகும் ஆகையால் 46 76 மற்றும் 73 4 க்கு இடையில் 0 18 Pg1 41 ஆகும் இதன் விலை பண்பு கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டாம் ஒன்றும் கூட 0 36 Pg232 காக உள்ளது ஏனெனில் 46 76 மற்றும் 73 4 என்னும் இந்த வரம்புகளுக்கு இடையே அவை சமமான அடிப்படையில் வேலை செய்யும் அதனால்தான் இங்கே கூட இந்த ஒன்றுக்கு இணையாக உள்ளது நான் சமன்பாடு 4 சமன்பாடு 5 ஐ குறிப்பிடுகிறேன் இப்பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இந்த சமன்பாட்டை இரண்டைக்கொண்டு பெருக்குங்கள் அதாவது 2 பெருக்கல் சமன்பாடு 4 இந்த ஒன்று கூட்டல் அந்த சமன்பாடு 5 ஆகும் பின்னர் நீங்கள் என்ன பெறுவீர்கள் என்றால் 2λ 3 λ0 36 Pg1820 36Pg232 ஆகும் அதாவது நாம் சமன்பாடு 6 ஐ உருவாக்குகிறோம் ஆனால் Pg1Pg2 மொத்த சுமை PL இருந்தால் இங்கே இழப்பு புறக்கணிக்கப்பட்டுள்ளது நாம் இழப்பை பின்னர் பார்ப்போம் எனவே Pg1Pg2PL ஆகையால் இங்கே நீங்கள் பதிலீடு செய்யுங்கள் நீங்கள் இங்கே பதிலீடு செய்தால் பின்னர் நீங்கள் என்ன பெறுவீர்கள் பின்னர் இந்த பதிலீடை நீங்கள் 3 ஐக்கொண்டு வகுக்க வேண்டும் ஏனெனில் இந்த பக்கம் 3 ஆகும் எனவே பதிலீடு செய்து பின்னர் 3 ஜக் கொண்டு வகுத்தால் நீங்கள் 0 12 PL38 ஐ பெறுவீர்கள் இது சமன்பாடு 8 ஆகும் இப்பொழுது 73 4 ஆக இருக்கும்போது ஏனெனில் இதுவே கடைசி மதிப்பு 73 4 ஆகும் இதற்கான கடைசி ஒன்று இதுவே ஆகும் ஏனெனில் ICபிரிவு ஒன்றுக்கான அதிகபட்ச மதிப்பு இதுவே ஆகும் எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் PL295 MW என்று பெறுவீர்கள் எனவே PL295 MW ஆக இருந்தால் சுமை வரம்பு 73 மற்றும் 295 க்கு இடையில் இருக்கும் ஏனெனில் 54 மற்றும் 73 க்கு இடையே உள்ளதை முன்னர் பார்த்தோம் இப்பொழுது அதற்கு அப்பால் சுமை வரம்பு 73 மற்றும் 295 க்கு இடையே இருக்கும் ஆனால் இங்கே Pg1 காக இது அதிகபட்சம் 180 MWஎன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது Pg2 என்னவாக இருக்கும் Pg2 115 MW ஆகா இருக்கும் ஏனெனில் 73 4 வரை இது சென்றுள்ளது எனவே அதன் அதிகபட்சம் 180 மற்றும் PL அதிகபட்சம் ஆகும் இதன் மதிப்பு 46 76 மற்றும் 73 4 என்னும் வரம்புக்கு இடையே உள்ளது அதாவது சுமை 195 ஆகும் ஆனால் இது 180 MW என்னும் வரம்பை தொட்டுள்ளது எனவே Pg2 வின் உருவாக்கம் 295 180 ஆக இருக்கும் எனவே 115MW ஐ பின்னர் நான் அட்டவணை வடிவத்தில் வைத்துள்ளேன் இப்பொழுது இந்த புள்ளிக்கு அப்பால் இந்த வை மேலும் அதிகரித்ததற்கு பின்னர் மின்னியற்றி இரண்டு மட்டுமே அதன் வரம்பை தொட்டது எனவே இது 180 MW இல் நிலையாக வைக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் அதிகரித்தது எனவே இப்பொழுது மீதமுள்ள இந்த சுமை மட்டுமே பிரிவு இரண்டு மின்னியற்றி இரண்டினால் எடுத்துக்கொள்ளப்படும் ஆகையால் அது 73 எனவே இந்த விஷயத்தில் பிரிவு இரண்டுக்காக 0 36 Pg2 32 ஆகும் இது சமன்பாடு 9 ஆகும் ஆனால் இது வரம்பு Pg2 ஐ தொடும்போது அது உங்களது அதிகபட்சம் Pg2 ஆகும் அது 130 MW ஆகும் இது Pg2130 MW ஆகும் எனவே இந்த விஷயத்தில் என்ன நிகழும் என்றால் Pg2Pg1maxPL ஏனெனில் அந்த சமயத்தில் இது 180 MW ஐ அடைந்துவிட்டது ஆகையால் Pg2 Pg1maxPL ஆகும் எனவே Pg2PL Pg1maxPL 180 ஆகும் இந்த Pg2PL 180 ஐ இங்கே இந்த சமன்பாட்டில் பதிலீடு செய்யுங்கள் ஏனெனில் 180 பிரிவு ஒன்றுக்காக நிலையாக உள்ளது 36 PL 32 8 ஐ பெறுவீர்கள் ஆகையால் சுமை வரம்பு 295 மற்றும் 310 க்கு இடையே இருக்கும் ஏனெனில் அதிகபட்ச சுமை 310 ஆகும் ஆனால் இது 295 மற்றும் 310 க்கு இடையே இருக்கும் அதாவது இந்த கடைசி 15 MW ஐ இந்த மின்னியற்றி இரண்டு அளிக்க வேண்டும் எனவே அதாவது இது வாக இருந்தால் வுக்கும் சமைக்கும் இடையே உள்ள தொடர்பு இதுவே ஆகும் அதாவது நீங்கள் இதை சுருக்கிக்கூறினால் பின்னர் 54≤PL≤73 க்கு இடையில் உள்ள சுமைக்காக இந்த ஒன்று λ0 48ஆகும் 73≤PL≤295 காக λ0 12 PL38 மற்றும் 295≤PL≤310 காக λ0 36 PL 32 80 இது இந்த ஒன்றாக இருக்கும் அதாவது முதலில் நீங்கள் இந்த ICs ஐ வரைய வேண்டும் அதை எவ்வாறு செய்வது என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதன்படி Pg132 என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் மற்றும் அதன்படி Pg222 MW ஆகும் எனவே இது 46 76 க்கு வரும்வரை நீங்கள் இதை பார்க்க வேண்டும் எனவே Pg2 இது சமமான அடிப்படையில் வரும்வரையில் இந்த சுமையை கவனித்துக்கொள்ள வேண்டும் எனவே இந்த இரண்டு படங்களையும் நாம் வரைவோம் மற்றும் எடுத்துக்காட்டாக 39 92 இல் இருந்து 46 76 வரை படிப்படியாக வரைவோம் பின்னர் இங்கிருந்து இங்கு வரை அதன் அதிகபட்ச மதிப்பு 73 4 க்கு வரும்வரை இந்த இரண்டு பிரிவுகளும் வேலை செய்யும் மற்றும் இந்த ஒன்றுக்கு பின்னர் வேறொரு பிரிவு அங்கே உள்ளது எனவே அதற்கு அப்பால் மட்டுமே இந்த பிரிவு வேலை செய்யும் எனவே அதன்படி நீங்கள் பதிலீடு செய்து மற்றும் அவைகளை செலுத்தி அந்த சமன்பாடுகளை பெறுங்கள் வுக்கு எதிராக மொத்த சுமை என்று நான் சொல்கிறேன் ஆகையால் நீங்கள் புரிந்துகொண்டுள்ளீர்கள் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் எனக்கு எழுதலாம் நாம் விளக்குவேன் ஆனால் இதை சிறிது துல்லியமாக கவனியுங்கள் மற்றும் சுயமாக தீர்க்க முயற்சி செய்யுங்கள் பின்னர் விஷயங்கள் நன்றாக இருக்கும் பின்னர் விஷயங்கள் எவ்வாறு உள்ளன என்பதைப் பாருங்கள் இப்பொழுது நீங்கள் இதை ஒரு அட்டவணை வடிவத்தில் செய்தால் 39 92 Pg1 நிலையானது இந்த வரைபடத்தை பாருங்கள் Pg1 நிலையானது ஏனெனில் இது ஒரு 32 MW ஏனெனில் 46 76 க்கு வரும்வரை இந்த பிரிவு உற்பத்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே இது λ 39 2 Pg1 நிலையானது இதன் குறைந்தபட்ச வரம்பு 32 ஆகும் Pg222 எனவே 54 ஆகும் அது சரி ஆகும் இப்பொழுது 42 க்கு வரும்போது Pg1 நிலையானதாக இருக்கும் ஆனால் Pg2 ஆற்றலை உற்பத்தி செய்ய வேண்டும் ஏனெனில் இங்கிருந்து இது 46 76 க்கு வரும்வரை நீங்கள் அதிகரிக்கிறீர்கள் Pg2 P இந்த மின்னியற்றி ஒன்று உற்பத்தி செய்யாது எனவே அதனால்தான் 42 வாக இருக்கும்போது இந்த Pg132 இல் நிலையாக இருக்கும் ஆனால் Pg2 அந்த நேரத்தில் 27 78 கணக்கிடுங்கள் இந்த அனைத்து சமன்பாடுகளும் கொடுக்கப்பட்டுள்ளன மொத்தம் 59 778 ஆகும் இது 46 76க்கு வரும்போது Pg132 இல் நிலையாக இருக்கும் அந்த சமயம் 46 76 காக Pg241 மற்றும் மொத்தம் 73 ஆகும் இதேபோல 50 70 73 4 வரை இருக்கும்போது அந்த Pg1 50 Pg250 இது PL100 ஆகும் மற்றும் இது 70 161 55 266 66ஆக இருக்கும்போது மொத்த PL PLPg1Pg2ஆகும் இது 73 4 வரையில் வரும்போது Pg1 நிலையானது பின்னர் 115 Pg2 மொத்தம் 295 ஆகும் இப்பொழுது இது அதற்கு அப்பால் இருக்கும்போது பிரிவு இரண்டு மட்டுமே மேலும் அதன் அதிகபட்ச வரம்பை அடையும் வரை இந்த சுமையின் அதிகரிப்பை கவனித்துக்கொள்ள வேண்டும் எனவே அதனால்தான் 75 77 78 8 ஆகிய மூன்று மதிப்புகளை நான் எடுத்துள்ளேன் எனவே Pg1 நிலையானது ஏனெனில் இது இதன் வரம்பை தொட்டுவிட்டது எனவே Pg1 என்பது 180 180 180 பின்னர் மட்டுமே Pg2 நீங்கள் கணக்கிட வேண்டும் 199 44 125 மற்றும் 78 8 என்பது 130 மொத்தம் 310 எனவே λ75 யில் 299 44 77 ஆக இருக்கும்போது PL305 மற்றும் இது மொத்தம் 310 ஆக இருக்கும்போது Pg2 அதன் அதிகபட்சம் 130ஐ அடைகிறது PL310 ஆகும் எனவே விஷயங்கள் உங்களுக்கு புரியும்வகையில் இந்த வழியில் அட்டவணையை நான் உங்களுக்காக உருவாக்கியுள்ளேன் எனவே இந்த இரண்டு பிரிவுகள் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்பட்டன நீங்கள் இதைப்போன்று சில பிரிவுகளை எடுத்தால் தீர்ப்பதற்கு கடினமாக இருக்கும் ஒரு கால்குலேட்டர் இருக்கும் வரை இந்த விஷயம் மாறிலியாக இருக்கும் எனவே அந்த சமயத்தில் நாம் சில மீள்செய்கை நுட்பத்திற்காக செல்வோம் ஆனால் இந்த வரைபடம் நீங்கள் என்னவெல்லாம் புரிந்துகொண்டீர்களோ பின்னர் விஷயங்கள் சரியாக உள்ளன எனவே இதன் அடிப்படையில் IC2 மீண்டும் சுமையை எடுத்தால் அதிகரிப்பு எதுவாக இருந்தாலும் ஆனால் Pg1 46 76 க்கு வரும் வரை நிலையானதாக இருக்கும் அதன்பின்னர் IC1 IC2 உடன் 73 4 வரும்வரை ஒரு சமமான அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் அதுவே அதன் அதிகபட்சமாகும் அதன் பின்னர் நீங்கள் மேலும் IC2வை அதிகரித்து எடுக்கலாம் நன்றி நாம் தொடருவோம்